வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவில் ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்களுக்கான அறிமுகத்தை நாங்கள் உண்மையில் பார்த்தோம் மேலும் RSA பப்ளிக் கீ சைபர் மீதான மிக எளிய ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதலைக் கண்டோம் இந்த வீடியோவில் AES எனப்படும் பிரபலமான பிளாக் சைபர் மீதான ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்களைப் பார்ப்போம் இங்குள்ள அனுமானம் என்னவென்றால் பார்வையாளர்களுக்கு இந்த AES வழிமுறை மற்றும் AES என்க்ரிப்ஷன் உடன் தொடர்புடைய பல்வேறு செயல்பாடுகள் பற்றி தெரியும் ஒரு பிளாக் சைபர் மீதான ஃபால்ட் தாக்குதல் உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் தாக்குபவர் ஒரு சாதனம் வைத்திருப்பதாகக் கருதுகிறோம் இது AES என்க்ரிப்ஷன் போன்ற ஒரு என்க்ரிப்ஷனை செய்கிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட என்க்ரிப்ஷனை செய்வதற்கு சாதனம் ஒரு கீயை சாதனத்தின் உள்ளே சேமிக்கிறது இப்போது தாக்குபவரின் நோக்கம் சாதனத்திலிருந்து இந்த ரகசிய கீயை பிரித்தெடுப்பதே ஆகும் இதைச் செய்வதற்கு தாக்குதல் செய்பவர் ஃபால்ட்ஸ்களைச் சைஃபர் ஆக செலுத்துவார் ஏனெனில் இது ஒரு என்க்ரிப்ஷன் அல்லது டிக்ரிப்ஷன் ஐ செய்கிறது பிளைன் டெக்ஸ்ட் என்க்ரிப்ஷன் செய்யப்படுவதை தாக்குபவர் கட்டுப்படுத்த முடியும் அதனுடன் தொடர்புடைய சைபர் டெக்ஸ்டையும் காண முடிகிறது என்று கருதப்படுகிறது முந்தைய வீடியோவில் நாம் கண்ட அடிப்படை தாக்குதல் பின்வருமாறு தாக்குபவர் ஒரு சீரற்ற பிளைன் டெக்ஸ்டை தேர்வுசெய்து அதை சாதனத்திற்கு அனுப்பி சாதனத்தை ஒரு என்க்ரிப்ஷன் செயல்திறனுக்கு செயலாக்குகிறார் பின்னர் சாதனம் சாதனத்தின் உள்ளே சேமிக்கப்படும் ரகசிய கீயை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட ரகசிய கீயை பயன்படுத்தி பிளைன் டெக்ஸ்ட் இல் என்க்ரிப்ஷன் செய்து அதன் மூலம் சைபர் டெக்ஸ்டை பெறுகிறார் சைபர் டெக்ஸ்டை ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் என்று அழைக்கிறோம் இப்போது தாக்குபவர் அதே பிளைன் டெக்ஸ்டை பயன்படுத்தி அதை சாதனத்திற்கு அனுப்பி அந்த பிளைன் டெக்ஸ்ட் இல் ஒரு என்க்ரிப்ஷன் செய்ய சாதனத்தை கட்டாயப்படுத்துவார் சாதனம் அந்த பிளைன் டெக்ஸ்டை அதே சேமிக்கப்பட்ட ரகசிய கீ மற்றும் பிளைன் டெக்ஸ்டை பயன்படுத்தி என்க்ரிப்ஷன் செய்கிறது மற்றும் இந்த என்க்ரிப்ஷன் செயல்பாட்டின் போது தாக்குபவர் இப்போது ஒரு ஃபால்ட்டை செலுத்துகிறார் இப்போது ஃபால்ட் செலுத்தப்பட்டுள்ளது மற்றும் இது என்க்ரிப்ஷன் செயல்முறையை சீர்குலைக்கும் இதன் விளைவாக ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் ஏற்படும் ரகசிய கீயை பற்றிய சில தகவல்களுக்கு தாக்குபவர் ஃபால்ட்டி ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட்டி சைஃபர் டெக்ஸ்ட் பயன்படுத்துகிறார் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு ஃபால்ட்டை செலுத்தும்போது என்ன நடக்கும் என்றால் என்க்ரிப்ஷன் செயல்பாட்டின் போது சில கணக்கீட்டை தொந்தரவு செய்யும் இந்த குறிப்பிட்ட பிளாக் சைபர் மீதான இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு ஃபால்ட் செலுத்தப்பட்டதாக அவர் உண்மையில் நினைத்தால் இந்த ஃபால்ட் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் வெளியீட்டை மாற்றியமைக்கிறது பிழையின் காரணமாக ஃபால்ட் பின்னர் சைஃப்பரின் மீதமுள்ள பகுதிகளுக்கு பரவுகிறது இதை இங்கே சிவப்பு கோடு மூலம் குறிப்பிட்டு காட்டலாம் இது சைபர் கட்டமைப்பின் மூலம் ஃபால்ட் எவ்வாறு பரவுகிறது என்பதைக் காட்டுகிறது மற்றும் இறுதியில் சைபர் டெக்ஸ்ட்டின் அனைத்து பிட்டுகளையும் பாதிக்கிறது இதனால் தாக்குபவர் 2 சைபர் டெக்ஸ்ட்டை கொண்டுள்ளார் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் எனவே ஃபால்ட்டி சைஃபர் டெக்ஸ்ட் C என்றும் ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் C என்றும் குறிக்கப்படுகிறது இப்போது இந்த 2 க்கு இடையிலான வேறுபாடுகள் பின்னர் ரகசிய தகவல்களைப் பெற தாக்குபவரால் பயன்படுத்தப்படுகின்றன AES பிளாக் சைபர் மீதான மிக எளிமையான ஃபால்ட் தாக்குதலை மேற்கொள்வோம் எனவே இந்த நாட்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான அல்லது பொதுவாக பயன்படுத்தப்படும் பிளாக் சைபர் AES என்பது உங்களில் பலருக்கு தெரியும் AES 128 பிட் பிளைன் டெக்ஸ்டை உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது அதை நாம் P என லேபிளிடுகிறோம் ஒவ்வொரு பிட்டிற்கும் P0 P1 முதல் P127 என பெயரிடப்பட்டுள்ளது இது இந்த குறிப்பிட்ட பிளைன் டெக்ஸ்ட் இல் பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறது இந்த செயல்பாடுகள் உள்ளீட்டை மட்டுமல்ல ரகசிய கீ அல்லது AES ரகசிய கீ ஆகியவற்றை பொறுத்து உள்ளது மற்றும் இறுதியில் 10 சுற்றுகளுக்குப் பிறகு நாம் பெற்றது சைபர் டெக்ஸ்ட் C ஆகும் இது C0 முதல் C127 பிட்களைக் கொண்டுள்ளது இப்போது AES மீது ஒரு எளிய தாக்குதலை நிரூபிக்க AES இன் கடைசி சுற்றில் ஒரு ஃபால்ட்டை புகுத்த வேண்டும் எனவே தாக்குபவருக்கு AES மீதான தாக்குதலின் போது அதில் என்ன நடக்கிறது என்று தெரிய தேவையில்லை ஆனால் அவருக்கு முக்கியமானது கடைசி செயல்பாட்டின் போது AES இல் என்ன செய்யப்படுகிறது கடைசி செயல்பாடு பின்வருமாறு உள்ளது இது ஒரு கீயை கொண்டுள்ளது இது 10 வது சுற்று கீ என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த 10 வது சுற்று கீ என்க்ரிப்ஷன் செயல்பாட்டின் போது இதிலிருந்து பெறப்பட்ட சில இடைநிலை நிலையுடன் சைபர் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு வழங்குவதற்காக xored செய்யப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தாக்குதல் செய்பவர் ஒரு ஃபால்ட்டை செலுத்துவதன் மூலம் இந்த சைபர் டெக்ஸ்ட்டின் ஒரு பிட்டைப் பெற முடியும் இப்போது தாக்குபவர் செலுத்தும் ஃபால்ட் இந்த குறிப்பிட்ட இடத்தை இலக்காகக் கொண்டது மற்றும் இந்த வகை ஃபால்ட் இந்த குறிப்பிட்ட வரியை 0 ஆக கட்டாயப்படுத்தும் எனவே இது ஃபால்ட் 0 இல் சிக்கியுள்ளது மற்றும் இது மிகவும் பிரபலமான ஃபால்ட் மாடல்குறிப்பாக VLSI சோதனைக் கண்ணோட்டத்தில் இருந்து பெறப்பட்டது இன்டெபேன்டென்ட் ஆக என்ன மதிப்பு அதில் இருந்தது 0 அல்லது 1 மற்றும் அதற்கும் மேற்பட்ட இந்த ஃபால்ட் இந்த வரியை 0 க்கு கட்டாயப்படுத்தும் இதன் விளைவாக வெளியீட்டில் நாம் காண்பது இந்த மதிப்பு C ஹாஷ் 0 எப்போதும் K0 இன் மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் ரகசிய கீ பிட் K0 பின்னர் வெளியீட்டிற்கு அனுப்பப்படுகிறது எனவே தாக்குபவர் K0 இன் மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்க இந்த சைபர் டெக்ஸ்டின் குறிப்பிடத்தக்க பிட்டை பார்க்க வேண்டும் எனவே இந்த வழியில் தாக்குபவர் ரகசிய கீயின் ஒரு பிட்டை பெறுகிறார் இதேபோன்ற அணுகுமுறையில் தவறான மற்றும் பிற பிட்களை செலுத்துவதன் மூலம் தாக்குபவர் ரகசிய கீயின் அனைத்து பிட்களையும் பெற முடியும் இப்போது இந்த தாக்குபவரின் சிக்கல் மிகவும் எளிது முழு AES ரகசிய கீயையும் முழுமையாக மீட்டெடுக்க 128 பிட்கள் தேவைப்படும் என்பது உண்மை இப்போது இந்த பிட் ஃபால்ட்டை உருவாக்குவது மிகவும் கடினம் மேலும் AES இன் ரகசிய கீயை முழுவதுமாக பிரித்தெடுக்க இதுபோன்ற 128 பிட் தேவைப்படும் எனவே கடந்த காலங்களில் மக்கள் உண்மையில் இந்த சிக்கலைப் படித்திருக்கிறார்கள் அதற்கான தீர்வுகளை அவர்கள் கண்டுபிடிக்க முயன்றிருக்கிறார்கள் இதன் மூலம் முதலில் சைஃப்பரின் ரகசிய கீயை பெறுவதற்குத் தேவையான ஃபால்ட்ஸ் எண்ணிக்கையை நாம் குறைக்க முடியும் மேலும் 2 வது இயல்புநிலை மாதிரியை தளர்த்த முடியும் ரகசிய கீயை பெறுவதற்கு பைட்டுகளில் சீரற்ற ஃபால்ட்ஸ் அல்லது பல பைட் ஃபால்ஸ் பயன்படுத்த முடியுமா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பிட் ஃபால்ட் செய்வதற்குப் பதிலாக முயற்சித்துள்ளனர் எனவே இதைவிட சற்றே சிறந்த ஒரு தாக்குதலைப் பார்ப்போம் அடுத்து நாம் காண்பிப்பது என்னவென்றால் ஃபால்ட் செலுத்தப்பட்ட இடத்தை மாற்றுவதன் மூலம் தாக்குபவர் தேவையான ஃபால்ட்களின் எண்ணிக்கையை 128 முதல் 16 ஆக குறைக்க முடியும் இதற்கான மைய யோசனை இந்த கட்டமைப்பைப் பார்ப்பது இந்த அமைப்பு சில உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது இது P P என்பது பிளைன் டெக்ஸ்ட் அல்ல ஆனால் அது டிக்ரிப்ஷன் இன் சில இடைநிலை நிலையாக இருக்கலாம் இது கீயுடன் xored ஆகிறது பின்னர் s பாக்ஸ் செயல்பாடு உள்ளது பின்னர் உங்களிடம் ஒரு சைபர் டெக்ஸ்ட் வெளியீடு உள்ளது இப்போது தாக்குபவர் P இல் இந்த இடத்தில் ஒரு ஃபால்ட்டை செலுத்தி P இன் மதிப்பை P e ஆக மாற்றினால் e என்பது உட்செலுத்தப்படும் ஃபால்ட் இப்போது பெறப்பட்ட வெளியீடு தவறாக இருக்கும் எனவே உண்மையில் தாக்குபவர் 2 சமன்பாடுகளைப் பெறலாம் ஒன்று ஃபால்ட் ஃபிரீ சமன்பாடு இந்த வெளியீட்டை C ஆகவும் வெளியீட்டில் இந்த கட்டத்தில் ஃபால்ட் தூண்டப்படுவதால் C ஆகவும் இருக்கும் C நிச்சயமாக C க்கு சமமாக இருக்காது எனவே இதை நாம் பின்வருமாறு ஒரு சமன்பாடு வடிவத்தில் குறிப்பிடலாம் C S P XOR k இதேபோல் இது C S P XOR e XOR k க்கு சமமாக இருக்கும் E க்கு 0 சமமில்லாத ஒரு மதிப்பாக இருப்பதால் இதை அடிப்படையாகக் கொண்ட ஒரு s box செயல்பாடு உள்ளது இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் எனவே இப்போது C XOR C என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் நாம் பார்ப்பது என்னவென்றால் இதை S P XOR k XOR S P XOR e XOR k எனக் குறிக்கவும் ஏனெனில் தாக்குபவருக்கு ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபால்ட்டி ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் தெரியும் என்பதால் சமன்பாட்டின் இந்த குறிப்பிட்ட கூறு அறியப்படுகிறது இப்போது தாக்குபவர் என்ன செய்ய முடியும் என்பது k இன் சாத்தியமான அனைத்து மதிப்புகளையும் மறுபரிசீலனை செய்வதோடு இந்த சமன்பாடுகளில் எது உண்மையில் திருப்தி அடைகின்றன என்பதைக் கண்டறிவதும் ஆகும் எனவே e என்பது ஒரு ஒற்றை பிட் ஃபால்ட் மற்றும் அது 00000001 மதிப்பைக் கொண்டிருக்கலாம் மதிப்பானது LSB பிட்டை மாற்றியமைக்கிறது அல்லது அதற்கு 00000010 போன்ற மதிப்புகள் இருக்கக்கூடும் மேலும் 10000000 மதிப்புகள் வரை இருக்கலாம் இவ்வாறு e க்கு 8 சாத்தியமான மதிப்புகள் உள்ளன இப்போது e இன் இந்த சாத்தியமான ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் இந்த சமன்பாட்டிற்கான தீர்வு என்ன என்பதை இது LHS உடன் பொருந்துகிறதா என்பதை வைத்து அடையாளம் கண்டு சரிபார்க்க முடியும் எனவே இந்த s box அல்லது s செயல்பாடு AES க்கு 256 வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டிருப்பதால் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டிற்கான தீர்வுகளின் எண்ணிக்கை வெறும் 8 ஆகக் குறைகிறது வேறுவிதமாகக் கூறினால் தாக்குபவருக்கு தேவைப்படுவது இந்த கீ k க்கு இங்கே 8 வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன இதனால் தாக்குபவர் இதற்கான முக்கிய இடத்தை k இன் 256 வெவ்வேறு மதிப்புகளிலிருந்து k க்கு 8 வெவ்வேறு மதிப்புகளாக குறைத்துள்ளார் ஆகவே இது நடைமுறையில் எவ்வாறு செய்யப்படலாம் என்பதைப் பார்ப்போம் இப்போது AES இன் கடைசி சுற்றில் 3 செயல்பாடுகள் இருப்பதைக் கருத்தில் கொண்டால் அதில் ஒன்று ஷிப்ட் வரிசையைத் தொடர்ந்து அதற்கு பதிலாக மாற்றாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது பின்னர் நெடுவரிசையை மிக்ஸ் செய்யவும் இப்போது தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஃபால்ட் செய்தால் இது சரியாக இந்த பைட்டைத் தொந்தரவு செய்யும் இப்போது இந்த பைட் உண்மையில் மாற்று பைட் செயல்பாடு காரணமாக மாற்றியமைக்கப்படும் மற்றும் மாற்று பைட் அடிப்படையில் இது SP என குறிப்பிடப்படுகிறது எனவே ஃபால்ட் விளைவாக இந்த மாற்று பைட்டின் வெளியீடு SP ஆகும் அதாவது எந்த தவறும் இல்லாதபோது மற்றும் ஒரு ஃபால்ட் செலுத்தப்படும்போது அது S P f இது கடந்து இறுதியாக வெளியீட்டை அடையும் போது வெளியீட்டின் இந்த குறிப்பிட்ட பைட் S P K0 அல்லது S P f K0 ஆகும் எனவே இதை அடிப்படையாகக் கொண்டு தாக்குபவர் இந்த சமன்பாட்டை C0 C0 S P S P f என்று உருவாக்க முடியும் இங்கு C0 ஃபால்ட்டி சைபர் டெக்ஸ்ட் பைட் மற்றும் C0 சரியான சைபர் டெக்ஸ்ட் பைட் அல்லது நாம் இதை ஃபால்ட் ஃபிரீ சைபர் டெக்ஸ்ட் பைட் என்றும் அழைக்கலாம் ஃபால்ட்டின் ஒவ்வொரு வெவ்வேறு மதிப்புகளுக்கும் இந்த சமன்பாட்டை பூர்த்திசெய்யக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் தாக்குபவர் மீண்டும் செய்ய முடியும் பின்னர் AES இன் s box நன்கு அறியப்பட்டதால் நாம் P க்காக 8 மதிப்புகளை அடையாளம் காண முடியும் அதே போல் இரகசிய கீ k க்கு 8 வெவ்வேறு கேண்டிடேட் மதிப்புகளைப் பெறுவோம் எனவே AES பிளாக் சைபர் மீதான இன்னும் பல வேறுபட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன உண்மையில் தாக்குதல்கள் 16 ஃபால்ட்களிலிருந்து ஃபால்ட் இன்ஜெக்ஷன் தாக்குதல்களின் எண்ணிக்கையை மேலும் குறைத்துவிட்டன உண்மையில் AES மீதான மிகச்சிறந்த தாக்குதலுக்கு 8 வது சுற்றில் ஒரு ஃபால்ட் தேவைப்படுகிறது இது AES ரகசிய கீயை முழுமையாகப் பெற முடியும் எனவே இந்த ஃபால்ட் தாக்குதல்கள் பற்றிய விவரங்களுக்கு செல்ல மாட்டோம் ஆனால் நாங்கள் உண்மையில் இங்கே ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் AES மீதான மற்ற சக்திவாய்ந்த ஃபால்ட் தாக்குதல்களைப் பார்க்க விரும்பினால் அதன் தொடர்புடைய ஆவணங்கள் வழியாக செல்ல வேண்டும்